இப்போது இந்த காண்ட்ராக்ட் நிர்வாகத்தின் மீதமுள்ள பகுதியைப் பார்ப்போம் ஒரு காண்ட்ராக்ட்டை வைப்பதில் வெவ்வேறு கட்டங்கள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் பின்னர் காண்ட்ராக்ட் டெண்டரிங் செயல்முறை அல்லது காண்ட்ராக்ட் வேலைவாய்ப்பு செயல்முறை ஆகியவற்றுடன் தொடர்புடைய சில விதிமுறைகளைப் பார்ப்போம் எனவே காண்ட்ராக்ட் சரிபார்ப்புபட்டியலைப் பார்ப்போம் பின்னர் காண்ட்ராக்ட்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை பார்ப்போம் காண்ட்ராக்ட் வேலைவாய்ப்பில் இவை வெவ்வேறு நிலைகள் முதலில் உங்கள் தேவைகள் என்ன என்பதை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் காண்ட்ராக்ட் செயல்முறையைத் தொடங்க முடியும் பின்னர் காண்ட்ராக்ட்களை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்பது பற்றி சிந்திக்கலாம் நீங்கள் யோசிக்கவேண்டியது ஒப்பந்தத்தை எவ்வாறு மதிப்பீடு செய்வது என்று நீங்கள் காண்ட்ராக்ட்களை அழைப்பதற்கு இந்த திட்டத்தை உருவாக்கிய பிறகு நீங்கள் டெண்டர்களுக்கு அழைப்பை அனுப்பலாம் அல்லது RFC திட்டங்களுக்கான RF கோரிக்கையை அனுப்பலாம் பின்னர் நீங்கள் இந்த RFC களைப் பெறுவீர்கள் வெவ்வேறு விற்பனையாளர்களிடமிருந்து முன்மொழிவுகளுக்கான கோரிக்கைகளை பெறுவீர்கள் பின்னர் வெவ்வேறு முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்ய நீங்கள் எந்த வழிமுறையைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் எனவே இப்போது அந்த அனைத்து விதமான படிகளையும் இப்போது விளக்கமாகப் பார்ப்போம் எனவே முதலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காண்ட்ராக்ட் வழங்குவதில் ஏதாவது ஒன்றை யோசிப்பதற்கு முன்னதாக உங்கள் தேவைகளை நீங்களே உங்களுக்குள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் பின்னர் பகுப்பாய்வு செய்த பிறகு உங்களுடைய தேவை என்ன என்பதை சரியாக சொல்லவேண்டும் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்டை தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் அந்த டாக்குமெண்டில் நீங்கள் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்க வேண்டும் அதை நீங்கள் SRS சாஃப்ட்வேர் தேவைகளுக்கான டாக்குமெண்ட் என்று சொல்லலாம் எனவே பொதுவாக இந்த தேவைகள் குறித்த டாக்குமெண்டில் இந்த பிரிவுகள் இருக்க வேண்டும் இந்த முன்மொழிவுகளுக்கான அறிமுகத்தைக் கொண்டிருக்க வேண்டிய அறிமுகப் பிரிவு இருக்க வேண்டும் அல்லது தானியங்குப்படுத்தப்பட வேண்டிய உங்கள் பிரச்சினை என்ன பின்னர் ஏற்கனவே இருக்கும் அமைப்பு மற்றும் தற்போதைய சூழல் பற்றிய விளக்கம் எதிர்கால உத்தி என்ன அல்லது திட்டங்கள் என்ன போன்றவை இருக்கவேண்டும் ஒரு பகுதியானது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது சிஸ்டம் ரிக்கொயர்மென்ட்ஸ் ஆகும் உங்கள் சிஸ்டமை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்தும் அவ்வாறு உள்ள அனைத்து தேவைகளிலிருந்து முக்கியமானவற்றை அல்லது விரும்பத்தக்கவற்றை கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் மேலும் சாதகமான காலக்கெடு என்ன என்பதை அதாவது உங்களுக்கு தயாரிப்பு நிறுவனம் பொருட்களை எப்போது கொடுக்கும் அது ஒரு முழுப் பொருளாக இருக்கலாம் அல்லது அவர்கள் தயாரிப்புகளை அதிகரிக்கும் முறையில் கொடுக்கலாம் பின்னர் ஏலம் எடுப்பவர்களிடமிருந்து தேவைப்படும் கூடுதல் தகவல்களையும் நாம் வைத்திருக்க வேண்டும் எனவே தேவைகள் குறித்த டாக்குமெண்டில் உங்கள் காண்ட்ராக்டிற்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் அதில் இந்த பிரிவுகள் எல்லாம் இருக்க வேண்டும் எனவே தேவைகள் எதை உள்ளடக்கும் தேவைகள் குறித்த டாக்குமெண்டில் நீங்கள் குறிப்பிடும் தேவைகள் என்பது சாஃப்ட்வேரில் உள்ள செயல்பாடுகளை உள்ளடக்கியிருக்க வேண்டும் அல்லது சாஃப்ட்வேரின் செயல்பாடுகள் என்ன என்ன உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகள் தேவையான அனைத்து உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளுடன் சேர்க்கப்பட வேண்டும் சாஃப்ட்வேர் உடன் கடைபிடிக்க வேண்டிய தரநிலைகள் அதாவது எந்த வகையான தரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ISO தரநிலை அல்லது உலக வர்த்தக அமைப்பின் உலக வர்த்தக அமைப்பு தரநிலை முதலியன எனவே தேவைகள் இந்த கடைபிடிக்க வேண்டிய தரங்களையும் கொண்டிருக்க வேண்டும் இந்த பயன்பாட்டைப் பெற்ற பிறகு உங்கள் சாஃப்ட்வேருடன் இணக்கமாக இருக்கும் பிற பயன்பாடுகள் பிற சாஃப்ட்வேருடன் பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் தானியங்குபடுத்த முயற்சிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே முன்பு ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டமில் கைமுறையாக இருந்தது மற்றும் அது தானியங்கி படுத்துவதற்கான முன்மொழிதல் கொடுத்தபோது அது மற்ற எந்த சிஸ்டங்களோடு இணக்கமாக உள்ளன என்பதை ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் கண்டறிந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிப் பார்த்தோமானால் அவற்றில் முன்பதிவு செய்யும்போது அந்த சிஸ்டம் ஆனது வங்கிகளின் உடைய கேட்வேயோடு இணக்கமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் பணம் செலுத்தும்போது அது அந்த கேட்வே வழியாகத்தான் நடக்கும் எனவே அது அந்த சிஸ்டமுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் அதேபோன்று தரமான தேவைகள் அல்லது பதில் நேரத்திற்கு அதாவது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் பதில் தருவதற்கு மற்றும் என்ன அளவிலான உற்பத்தி என்பன பற்றிய எல்லா விஷயங்களும் விளக்கமாக தேவை குறித்த டாக்குமெண்டில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் பின்னர் இரண்டாம் கட்டம் மதிப்பீட்டு பிளான்ஆகும் வெவ்வேறு விற்பனையாளர்களிடமிருந்து முன்மொழிதல் வரும்போது அவை எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே எவ்வாறு முன்மொழிதல் மதிப்பீடு செய்யப்படுகின்றன என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் முன்மொழிவுகளை நீங்கள் மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு முறைகள் உள்ளன அவற்றைத் பிளான் செய்ய வேண்டும் முன்மொழிதல்களை படித்து எது சிறந்த முன்மொழிதல் என்பதைப் பாருங்கள் நீங்கள் ஒரு புதிய ஹார்டுவேர் அல்லது ஒரு சாஃப்ட்வேரை வாங்குகிறீர்களானால் சப்ளையர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நேர்காணலை நடத்தி ஒவ்வொருவரையும் அவர்களுடைய முன்மொழிதல் பற்றி விளக்கம் கொடுக்க சொல்லலாம் அப்போது அனைவரும் இருக்கலாம் அல்லது அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து ரகசியமாக விளக்கம் கொடுக்க சொல்லலாம் மற்றொன்று சைட் விசிட் என்பதாகும் எதை நீங்கள் தானியங்கபடுத்த விரும்புகிறீர்களோ அதை அவர்களிடம் நீங்கள் கூறலாம் அதாவது அவர்கள் உங்கள் தளத்திற்கு பார்வையிட வரலாம் அல்லது நீங்கள் அவருடைய தளத்திற்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கச் செல்லலாம் இதை பொருத்து நீங்கள் மதிப்பிட முடியும் மற்றும் இறுதியான ஒன்று ப்ராக்டிகல் டெஸ்ட் ஆகும் நீங்கள் சொல்லலாம் அவர்கள் சில டெஸ்ட்களை ஆன்லைன் முறையில் கொடுக்க முடியும் அதாவது ஆன்லைனில் விவரிக்க முடியும் அந்த மாதிரியான பொருட்களுக்கு அவர் உங்கள் இடத்திற்கு வர முடியும் அப்போது நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு இதை கொடுக்க வேண்டுமென்று எனவே அவற்றை சோதனை செய்ய சொல்லி அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை காட்ட முடியும் எனவே இந்த மாதிரியான வழிமுறைகள் பல்வேறு விற்பனையாளர்களிடம் இருந்து வரும் முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்ய பயன்படுத்த முடியும் எனவே மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே மதிப்பீட்டு பிளானை நீங்கள் உருவாக்கும் போது பணத்திற்கான மதிப்பை மதிப்பிட வேண்டிய அவசியம் உள்ளது அல்லது ஒவ்வொரு விரும்பத்தக்க அம்சத்திற்கும் பணம் வசூலிக்கப்பட வேண்டும் நீங்கள் அதை VFM என்று அழைக்கிறீர்கள் எனவே நீங்கள் விரும்பும் ஒவ்வொரு அம்சத்திற்கும் பணத்திற்கான மதிப்பை மதிப்பிட வேண்டிய அவசியம் உள்ளது மேலும் இது உண்மையில் VFM அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது இது முந்தைய முன்னேற்றத்தின் குறைந்த முயற்சியை ஏற்றுக்கொள்வதில் உள்ள முக்கியத்துவத்தை காட்டுகிறது முந்தைய நாட்களில் முன்மொழிவுகள் எவ்வாறு நிதி ரீதியாக மதிப்பிடப்படுகின்றன என்பதை நீங்கள் காணமுடியும் எந்த சப்ளையர் மிகக் குறைந்த விலைக்கு மேற்கோள் காட்டுகிறாரோ அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு கான்ட்ராக்ட் ஆனது வழங்கப்படுகிறது அவர் தான் காண்ட்ராக்டை பெறுகிறார் எனவே VFM வழிமுறை என்பது இந்தப் பாரம்பரிய வழிமுறையின் ஒரு மேம்படுத்தப்பட்ட வழிமுறையாகும் இது இந்த மிகக் குறைந்த ஏலத்தை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் சில எடுத்துக்காட்டுகளான ஃபீடர் ஃபைல்ஸ் சில தரவு உள்ளீடுகளை சேமிக்கிறது அல்லது ஒரு மாதத்திற்கு 4 மணி நேரம் வேலை செய்தால் அது ஒரு மாதத்திற்கு நான்கு மணிநேரத்தை சேமிக்கிறது மேலும் அது ஒரு மணிநேரத்திற்கு சில 20 பவுன்டை சேமிக்கிறது எனவே சிஸ்டமை நான்கு வருடத்திற்கு உபயோகிக்கிறோம் என்றால் அதாவது சில கட்டுப்பாடுகளை வைத்து சிஸ்டமை நான்கு வருடத்திற்கு பயன்படுத்த முடியும் அல்லது ஒரு சிறப்பு அம்சத்திற்கு ஆன விலை என்றால் அது ஆயிரம் பவுண்ட் பின்னர் அது மதிப்பிற்குரியது எனவே இந்த மாதிரியான பரிசீலனைகள் இது எடுக்கலாம் எனவே அடிப்படையாக இந்த மதிப்பீட்டு முறையானது முந்தைய வழிமுறையின் அதாவது யார் குறைவான ஏலத்தை வலியுறுத்துகிறார்கள் அதை அடிப்படையாகக் கொண்டது அடுத்த படி ஏலத்திற்கான அழைப்பு விடுப்பது ஆகும் எனவே முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்வதற்கு உள்ள திட்டத்தை முடிவு செய்த பிறகு பின்னர் நீங்கள் பல்வேறுவிதமான ஒப்பந்தகாரர்களிடமிருந்து டெண்டர்களை அழைக்க முடியும் எனவே குறித்துக்கொள்ளுங்கள் ஐ டிக்கு பதிலளிக்கும் விதமாக ஏலதாரர் சலுகை அளிக்கிறார் எனவே அவர்கள் ITT இக்கு ஏலத்திற்கான அழைப்பை விடுக்கும்போது அல்லது அதை நீங்கள் RFP கான கோரிக்கை என்று கொள்ளலாம் எனவே ITT க்கு பதில் அளிக்கும் விதமாக அல்லது RFP க்கு பதில் அளிக்கும் விதமாக முன்மொழிதல் கோரிக்கைகளை விடமுடியும் பின்னர் பல்வேறு நிறுவனங்களில் உள்ள ஏல தாரர்கள் அவர்கள் சலுகைகளை அனுப்ப முடியும் அவர்கள் மேற்கோள் காட்ட முடியும் அவர்கள் உங்களுக்கு முன்மொழிதலை அனுப்ப முடியும் பின்னர் ஏற்றுக் கொள்வதற்கான சலுகைகள் ஒரு காண்ட்ராக்டை உருவாக்குகின்றன பின்னர் இந்த முன்மொழிதல் ஆனது எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதன் பின்னர் அது தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனவே அது ஏற்றுக் கொள்ளப்படுகிறது காண்ட்ராக்ட் ஏற்றுக் கொள்வதற்கான சலுகைகளின் சூத்திரத்தை பயன்படுத்தி அது ஒப்பந்த வாடிக்கையாளரை உருவாக்குகிறது அவருக்கு கூடுதல் விவரங்கள் தேவைப்படலாம் எனவே என்ன தகவல்களைக் அந்த நிறுவனங்கள் குறிப்பிட்டிருந்ததோ அது போதுமானதாக இருக்காது எனவே வாடிக்கையாளருக்கு மிக அதிக தகவல்கள் தேவைப்படலாம் அந்த மாதிரி வழக்கில் சப்ளையருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் மேலும் உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுகிறது அவர்கள் அந்த தகவல்களை கொடுக்க வேண்டும் பின்னர் முன்மொழிதல்களுக்கான மதிப்பீடு நடைபெறலாம் ஒரே சிக்கலுக்கு வெவ்வேறு தொழில்நுட்ப தீர்வுகள் இருக்கலாம் என்ற தீமை உள்ளது எனவே நீங்கள் எதைத் தீர்க்க விரும்புகிறீர்கள் ஒரே பிரச்சினைக்கு வெவ்வேறு விற்பனையாளர்கள் வெவ்வேறு தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கக்கூடும் பின்னர் எவ்வாறு மதிப்பீடு செய்வது மதிப்பீடு செய்வது கொஞ்சம் கடினம் ஏனென்றால் ஒரே பிரச்சினைக்கு வெவ்வேறு தொழில்நுட்ப தீர்வுகள் விற்பனையாளர்களால் மேற்கோள் காட்டப்படுவதால் எனவே மிகக் குறைவான விஷயத்தில் அதாவது மிகக் குறைந்த ஏலம் உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த சிக்கல் எழாது ஏனென்றால் இது மிகக் குறைந்த தொகையைக் கொண்டிருப்பதால் எனவே அவருக்கு வழங்கப்படுகிறது ஆனால் இந்த வழக்கில் ஒரே பிரச்சனைக்கு வெவ்வேறு தொழில்நுட்ப தீர்வுகள் இருக்கும் இடத்தில் மதிப்பீடு செய்வது கடினம் பின்னர் டெண்டருக்கு அழைப்பு விடும் போது முன்மொழிதல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மேலும் நாம் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அதாவது மெமோராண்டா ஆஃப் அக்ரீமென்ட் என அழைக்கப்படும் அல்லது சுருக்கமாக நாம் அதை MoA என அழைக்கிறோம் எனவே இங்கே வாடிக்கையாளர் தொழில்நுட்ப முன்மொழிவுகளைக் கேட்கிறார் முன்மொழிதல் உண்மையில் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று தொழில்நுட்ப ஓட்ட பகுதி மற்றொன்று நிதி பகுதி எனவே வாடிக்கையாளர் தொழில்நுட்ப திட்டங்களை கேட்கலாம் இந்த தொழில்நுட்ப முன்மொழிவுகள் நிறுவனங்களால் சமர்ப்பிக்கப்படும் இந்த தொழில்நுட்ப முன்மொழிவுகள் விவாதிக்கப்படும் ஒரு குழுவின் வழியாக ஒரு உள் குழு மூலம் ஆராயப்படலாம் அந்தக் குழுவில் நீங்கள் சம்பந்தப்பட்ட சில நிபுணர்களாக இருக்கலாம் பின்னர் MoA இல் இந்த ஒப்புக் கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப தீர்வு இருக்கும் எனவே தொழில்நுட்ப தீர்வுகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட MoA ஆக இருக்கும் அல்லது MoA ஆக செயல்படும் பின்னர் MoA இன் அடிப்படையில் சப்ளையர்களிடமிருந்து டெண்டர்கள் கோரப்படுகின்றன எனவே தொழில்நுட்ப முன்மொழிவைத் தயாரித்தபின் இப்போது அனைவராலும் ஒப்புக் கொள்ளப்பட்டு இது MoA ஆக செயல்படும் பின்னர் தொழில்நுட்ப டெண்டர்கள் சப்ளையர்களிடமிருந்து கோரப்படுகின்றன இந்த MoA ஐ அடிப்படையாகக் கொண்ட சப்ளையர்களிடமிருந்து டெண்டர்கள் கோரப்படுவதாக நீங்கள் விளம்பரம் செய்கிறீர்கள் ஏனெனில் இது அனைத்து தொழில்நுட்ப விவரங்களையும் கொண்டுள்ளது மேலும் இவை அனைத்துமே ஒப்புக் கொள்ளப்படுகின்றன பின்னர் டெண்டர்கள் விலையை தீர்மானிக்கின்றன எனவே இப்போது தொழில்நுட்ப முன்மொழிவுகள் சரி செய்யப்பட்டுள்ளதால் அவை இப்போது முடக்கப்பட்டுள்ளன இப்போது டெண்டர்கள் விலையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் ஏனென்றால் ஒவ்வொரு விற்பனையாளரும் இந்த தொழில்நுட்ப முன்மொழிவுகளை மேற்கோள் காட்ட வேண்டும் MoA இல் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அவர்கள் இந்த தொழில்நுட்ப விவரங்களை வழங்க வேண்டும் பின்னர் MoA இன் அடிப்படையில் சப்ளையர்களிடமிருந்து டெண்டர்கள் கோரப்படுகின்றன பின்னர் டெண்டர்களைப் பெற்ற பிறகு அவை விலையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன ஏனெனில் இப்போது தொழில்நுட்ப திட்டங்களில் தொழில்நுட்ப முன்மொழிவு அல்லது தொழில்நுட்ப பொருட்கள் முடக்கப்பட்டுள்ளன எனவே வாடிக்கையாளரால் தொழில்நுட்ப முன்மொழிவுகளுக்கு கட்டணம் செலுத்தப்படலாம் எனவே தொழில்நுட்ப முன்மொழிவைத் தயாரிப்பதற்கு என்ன கட்டணம் அல்லது எந்த தொகை செலவிடப்பட்டுள்ளது என்பது வாடிக்கையாளரால் செலுத்தப்படும் தொகை கடைசி கட்டம் முன்மொழிதல்களின் மதிப்பீடு எனவே ஒவ்வொரு முன்மொழிதல்களும் தேர்வு அளவுகோல்களுக்கு எதிராக எவ்வாறு சரிபார்க்கப்படும் என்பதை விவரிக்கும் மதிப்பீட்டு திட்டத்தை இங்கு தயாரிக்க வேண்டும் எனவே எந்த அளவுகோல்களின் அடிப்படையில் நீங்கள் சிறந்த நிறுவனத்தைத் தேர்ந்தெடுப்பீர்கள் அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்படும் அதனால்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் எவ்வாறு சரிபார்க்கலாம் ஒவ்வொரு முன்மொழிதலையும் தேர்வு அளவுகோல்களுக்கு எதிராக சரிபார்க்கப்படும் என்பதை விவரிக்கும் மதிப்பீட்டு திட்டத்தை தயாரிக்க வேண்டும் எனவே இது தேவைகள் தவறவிடப்படுவதால் ஏற்படும் அபாயங்களைக் குறைக்கும் மற்றும் அனைத்து முன்மொழிதல்களும் தொடர்ந்து நடத்தப்படுவதை உறுதி செய்யும் எனவே நீங்கள் தேர்வு செய்யும் அளவுகோல்களை இறுதி செய்வீர்கள் இது எந்தவொரு தேவைகளும் தவறவிடப்படுவதற்கான அபாயத்தை குறைக்கும் மேலும் முன்மொழிதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுவதை இது உறுதி செய்யும் இந்த நிகழ்வுகளில் நிலையானது இல்லை ஒரு முன்மொழிதலை ஆதரிப்பது நியாயமற்றது எப்போது என்றால் கேட்கப்படாத ஒரு அம்சம் உண்மையான தேவையில் இருக்கும்போது எனவே உண்மையான தேவை அல்லது MoA ஒன்றில் உண்மையான தேவைக்குரிய அம்சம் இல்லை என்றால் ஆனால் யாரோ ஒரு சப்ளையர் அந்த அம்சத்தைக் மேற்கோள்காட்டி குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் அந்த விற்பனையாளரை நீங்கள் தேர்வுசெய்தால் அந்த முன்மொழிதலில் கேட்கப்படாத ஒரு அம்சம் அதில் இருந்தால் இது நியாயமற்றது ஏனெனில் அதில் உண்மையான தேவை இல்லை அல்லது MoA இல் குறிப்பிடப்படவில்லை எனவே அதனால்தான்அப்படிப்பட்ட ஒரு முன்மொழிவை ஆதரிப்பது நியாயமற்றது ஏனென்றால் உண்மையான தேவைக்குரிய ஒரு அம்சம் இல்லை என்பதும் நீங்கள் அவரைத் சப்ளையராக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிட்டுள்ளதால் அது நியாயமற்றது ஒரு பயன்பாடு மூன்று வகையாக இருக்கலாம் நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்பில் பார்த்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பயன்பாடானது பீஸ்போக்காக இருக்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பயனாளர் ஆஃப் த ஷெல்ஃப் உடன் இருக்கும் போது அதை பொதுப்படையாக முடியும் அல்லது அது ஆஃப் த ஷெல்ஃப் ஆனால் கஸ்டமைஸ்டாக ஆக்கப்பட்டுள்ளது ஆஃப் ஷெல்ஃப் பொருத்தவரை சாஃப்ட்வேர் தன்னைத்தானே மதிப்பீடு செய்துகொள்ள முடியும் மற்றும் அது சிலவற்றோடு இணைந்து செயல்பட வாய்ப்பு உள்ளது அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சோதனையுடன் நடைபெறும் சில மதிப்பீடுகள் உடன் ஆனால் பீஸ்போக் வளர்ச்சியில் இது முன்மொழிதல் ஆக இருக்கும் மதிப்பீடு செய்யப்படுகிறது அதே நேரத்தில் COTS இல் இந்த சாஃப்ட்வேர் ஆனது இரண்டின் உறுப்புகளாக இருக்கலாம் அதாவது பீஸ்போக்கின் உறுப்புகளாக அதேமாதிரி ஆஃப் த ஷெல்ஃப் தொகுப்பின் உறுப்பாகவும் இருக்கலாம் ஏன் வெவ்வேறு அணுகுமுறைகள் தேவைப்படுகின்றன ஏனெனில் COTS அணுகுமுறையானது பீஸ்போக் மற்றும் ஆப்த ஷெல்ஃப் தொகுப்பிலுள்ள முக்கியமான அம்சங்களை பயன்படுத்துவதால் எனவேதான் பல்வேறு வழிமுறைகள் தேவைப்படுகின்றன இப்போது திட்டங்களின் மதிப்பீட்டின் படிகள் என்ன என்பதைப் பார்ப்போம் திட்டங்களை நீங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்வீர்கள் செயல்முறை என்ன மதிப்பீட்டின் செயல்பாட்டில் பின்வருபவை இருக்கலாம் முதலில் நீங்கள் சமர்ப்பித்த முன்மொழிதல் டாக்குமென்ட்களை ஆராய வேண்டும் பின்னர் நீங்கள் சப்ளையர்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகளுடன் நேர்காணல் நடத்த வேண்டியிருக்கலாம் பின்னர் நீங்கள் கோரிக்கைகளை வைக்கலாம் அவர்களிடம் அதாவது இது தெளிவாக புரியவில்லை என்றால் அவர்கள் சில விரிவுரையை கொடுக்கலாம் அவர்கள் சில சைட் விசிட் செய்யலாம் அல்லது அவர் சைட் விசிட்டிற்குச் செல்லலாம் மேலும் அவர் நடைமுறை சோதனை செய்யலாம் நீங்கள் சொல்கிறீர்கள் இங்கே எல்லாவற்றையும் நடைமுறையில் எங்களுக்குக் காட்டுங்கள் என்று எனவே அவர் சில நடைமுறை சோதனைகளை மேற்கொண்டு இந்த நடைமுறை சோதனையின் அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்கக்கூடிய சிறந்த முடிவுகளைக் காட்ட முடியும் எனவே சப்ளையர்கள் வழங்கிய முன்மொழிவு டாக்குமெண்ட்டில் அவை அனைத்து உண்மையான தேவைகளையும் பூர்த்திசெய்யும் MoA இல் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து அம்சங்களையும் கொண்டிருக்கிறதா என்று ஆராயலாம் அவர்கள் சில புள்ளிகளைத் தவறவிட்டால் சில புள்ளிகளில் தெளிவுபடுத்தப்படலாம் இந்த தெளிவுபடுத்தல்களின் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் பதிவைப் பெறுவது முக்கியம் வாய்மொழியாகவோ அல்லது வாய்வழியாகவோ ஒன்றை ஏற்க வேண்டாம் பயனாளர்களின் சில முயற்சியில் ஆன அதாவது மீட்டிங்கின் நிமிடங்களை எடுத்துக் கொள்வதற்கு ஒப்புக் கொள்கின்றனர் மற்றும் அதைப் பதிவு செய்து கொள்கின்றனர் பயனாளர்களின் சில முயற்சியில் ஆன அதாவது மீட்டிங்கின் நிமிடங்களை உருவாக்குவதற்கு அல்லது எடுத்துக்கொள்வதற்கு முயலுகின்றனர் மற்றும் அதை எழுதிய பின்பு அதை சப்ளையர்களுக்கு அவர்களுடைய துல்லியத்தை உறுதி செய்வதற்கு அனுப்பி வைக்கின்றனர் நீங்கள் அதை சப்ளையர்கள்களுக்கு அனுப்பலாம் துல்லியத்தை உறுதிப்படுத்துவதற்கு இறுதி ஒப்பந்த டாக்குமெண்ட்டில் எந்தவொரு உறுதிப்பாட்டையும் விலக்க முயற்சிக்க ஒரு சப்ளையரால் முடியும் ஒப்பந்தத்திற்கு முந்தைய பேச்சுவார்த்தையில் செய்யப்பட்ட எந்தவொரு பிரதிநிதித்துவங்களிலிருந்து சில உறுதிப்பாட்டை விலக்க சப்ளையர் முயற்சிக்கலாம் இது ஒப்பந்தத்தின் கால மற்றும் கால விதிமுறைகள் ஆகும் இது ஆராயப்பட வேண்டும் ஆனால் ஏற்கனவே இருக்கும் தயாரிப்புகள் உள்ள இடத்தில் அது விளக்க உரைக்கு செல்ல வேண்டும் ஏற்கனவே உள்ள பயன்பாடுகளில் அடிக்கடி ஏற்படும் பிரச்சனைகள் சில பிளாட்ஃபார்மில் சில குறிப்பிட்ட நிலை வரை உள்ள பரிவர்த்தனைகளுக்கு சரியாக வேலை செய்யும் அது ஐசிடி கான்ஃபிகுரேஷனனில்உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அல்லது செயல்திறன் நிலைகளுக்கு வெற்றிகரமாக வேலை செய்யாது எனவே ஏற்கனவே உள்ள பயன்பாடு ஆனது அது ஒரு பிளாட்ஃபார்மில் அதாவது விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் வேலை செய்யும் ஆனால் நீங்கள் பயனாளரை வேறொரு சைட்டுக்கு கொண்டு செல்லும்போது மேலும் அது யுனிக்ஸ் அடிப்படையில் இருக்கலாம் எனவே அந்த பயன்பாடானது அங்கு வேலை செய்யாமல் போகலாம் அல்லது செயல் திறன் என்பது ஒரே மாதிரி இருக்காது அல்லது பதிலளிக்கும் நேரம் ஒரே மாதிரி இருக்காது எனவே செயல் விளக்கங்கள் இந்த மாதிரி பிரச்சினைகளை வெளிப்படுத்தாது எனவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு செயல்படுத்தப்படும் தளங்களுக்கு சென்றால் நன்றாக மதிப்பிடப்படும் இந்த சிஸ்டமை பயன்படுத்தி செயல்பாட்டு தளங்களுக்கு வருகை செய்யும்போது அது அதிக தகவல் அறிந்ததாக இருக்கக்கூடும் மேலும் அது நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பதில் உதவும் கடைசியாக உள்ள ரிசார்ட்டில் ஒரு சிறப்பு தொகுதி சோதனை நடத்தப்படலாம் எனவே இதேபோல் கடைசியாக நீங்கள் ஒரு தொகுதி சோதனையை நடத்த வேண்டும் பின்னர் எந்த தொகுதி அல்லது எந்த தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் இது ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக தேர்ந்தெடுக்கப்படலாம் எனவே இறுதியாக ஒரு சப்ளையருக்கு ஒப்பந்தத்தை வழங்க முடிவு செய்யப்பட வேண்டும் அதைப் பின்பற்றுவதற்கான காரணம் இப்போது மதிப்பீட்டைச் செய்வதற்கு இதுபோன்ற கட்டமைக்கப்பட்ட மற்றும் அப்ஜெக்டிவ் அணுகுமுறையை ஏன் பின்பற்றுவோம் என்று பார்ப்போம் ஏனென்றால் எடுக்கப்பட்ட முடிவு பக்கச்சார்பற்றது அதாவது ஒரு சாரருக்கு ஆனது அல்ல பக்கச்சார்பற்றது என்பதை நாம் நிரூபிக்க விரும்புகிறோம் ஒரு திட்ட மேலாளர் தயவுசெய்து ஒரு திட்ட மேலாளரை நினைவில் கொள்ளுங்கள் அவர் சட்ட நிபுணராக எதிர்பார்க்க முடியாது அதற்கு ஆலோசனை தேவை எனவே சில சட்ட விவகாரங்கள் இருக்கலாம் எனவே திட்ட மேலாளர் சட்ட நிபுணராக இருக்க முடியாது அவருக்கு ஆலோசனை தேவைப்படும் ஆனால் ஒப்பந்தம் சப்ளையர் மற்றும் வாடிக்கையாளரின் உண்மையான தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் இறுதியாக ஒப்பந்தம் எதுவாக இருந்தாலும் அதை வழங்குவது வாடிக்கையாளரின் உண்மையான தேவைகளையும் சப்ளையர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் எனவே ஒப்பந்த சரிபார்ப்பு பட்டியல் அல்லது டெண்டர் வழங்கும் செயல்முறையுடன் தொடர்புடைய சில விதிமுறைகளை விரைவாக பார்ப்போம் எனவே சப்ளையர் யார் ஒரு சப்ளையர் என்றால் என்ன ஒரு பயனர் யார் ஒரு பயன்பாட்டின் சரியான வரையறை என்ன என்று டெண்டரில் இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கு நீங்கள் சரியான வரையறை கொடுக்க வேண்டும் இதேபோல் நீங்கள் குறிப்பிட வேண்டிய ஒப்பந்தத்தின் வடிவம் இது விற்பனைக்கான ஒப்பந்தமா அல்லது குத்தகை வகையான விஷயமா அல்லது இது ஒரு உரிமமா ஒரு சாப்ட்வேர் பயன்பாட்டைப் பயன்படுத்துவதற்கான அனுமதியா உரிமத்தை வேறு எந்த கட்சிக்கு அல்லது மற்றொரு நபருக்கு போன்ற அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்க வேண்டும் எனவே இந்த வகையான ஒப்பந்தத்தின் அனைத்து வடிவங்களும் சரியாக விளக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் மற்றொரு சொல்லான வழங்கப்பட வேண்டிய பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பதை நீங்கள் காட்டலாம் எனவே ஒரு அமைப்பாக உங்களுக்கு சில பொருட்கள் அல்லது சேவைகள் தேவைப்படலாம் எனவே உபகரணங்கள் மற்றும் சாப்ட்வேர் வழங்குவதில் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு விஷயங்களைக் காண்போம் எனவே நீங்கள் பணியமர்த்துவது அல்லது நீங்கள் சில உபகரணங்கள் மற்றும் சாப்ட்வேரை வாங்குகிறீர்களானால் இதில் தனிப்பட்ட உபகரணங்களின் ஒரு உண்மையான பட்டியல் இருக்க வேண்டும் வழங்கப்பட வேண்டிய தனிப்பட்ட உபகரணங்கள் யாவை அவற்றின் சரியான மாதிரி எண்ணை சரியான விவரக்குறிப்புடன் எழுத வேண்டாம் மற்றும் சர்வரின் பல்வேறு கூறுகள் என்ன மற்றும் அந்த கூறுகள் சரியாக குறிப்பிடப்பட வேண்டும் எனவேசர்வரின் குறிப்பிட்ட தொகுதி எண் பதிப்பு முதலியவற்றோடு அது முழுமையானதாக இருக்க வேண்டும் எனவே இதேபோல் நீங்கள் சில சேவைகளை வாங்குவதற்கோ அல்லது பணியமர்த்துவதற்கோ செல்கிறீர்கள் என்றால் சேவைக்கு சில பயிற்சி தேவையா அது நிறுவனத்தால் வழங்கப்படுகிறதா இல்லையா என்பது போன்றவற்றை அது உள்ளடக்கி இருக்க வேண்டும் டாக்குமெண்டேஷன் நிறுவுதல் ஆட்டோமேஷனின் போது இருக்கும் பைல்களை மாற்றுவது பராமரிப்பு ஒப்பந்தங்கள் சப்ளையர் எத்தனை ஆண்டுகளாக இலவச பராமரிப்பை வழங்குவார் அதாவது 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு முதலியன இதேபோல் நிறுவனம் எத்தனை ஆண்டுகளாக காப்பீட்டில் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதம் மற்றும் இடைக்கால காப்பீட்டு ஏற்பாடுகள் போன்றவை எனவே நீங்கள் வாங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்குச் செல்லும்போது அந்த விஷயங்கள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் இதேபோல் சாப்ட்வேரின் உரிமையாளர் யார் என்பதையும் உரிமையாளரை தெளிவாகக் குறிப்பிட வேண்டும் வாடிக்கையாளர் சாஃப்ட்வேரை மற்றவர்களுக்கு விற்க முடியுமா அது சாத்தியமானதா சாஃப்ட்வேரை சப்ளையர் மற்றவர்களுக்கு விற்க முடியுமா பிறரிடம் விற்கிறார் என்றால் பயனாளர் இன் பிரத்தியேக பயன்பாடு அவர் ஆம் என்றால் நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லையெனில் சப்ளையர் விற்க முடியுமா அல்லது விற்க முடியவில்லையா என்று இரண்டு சாத்திய கூறுகளை கண்டறிய வேண்டும் எனவே வாடிக்கையாளருக்கு பிரத்யேக பயன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பதை இது குறிப்பிடலாம் சப்ளையர் பதிப்புரிமை வைத்திருக்கிறாரா அல்லது வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறதா என்பதை அதில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் சப்ளையர் சோர்ஸ் கோடை தக்கவைத்துக்கொள்வது ஒரு சிக்கலாக இருக்கலாம் ஏனெனில் சப்ளையர் சோர்ஸ் கோடை திரும்ப கொடுத்து விட்டால் அது ஒரு சிக்கலாக இருக்கலாம் ஏனெனில் சப்ளையர் வியாபாரத்தில் இருந்து வெளியேறினால் தந்திரமாக சோர்ஸ் கோடின் நகல் ஆனது எஸ்க்ரோ சேவையில் டெபாசிட் செய்யப்படலாம் எனவே இப்போது உங்கள் உறவு நன்றாக இருந்தால் இது ஒரு கடுமையான பிரச்சினையாகும் அடுத்த முறை சப்ளையர் ஒப்பந்தத்தை வழங்கவில்லை என்றால் அவர் சிக்கலை உருவாக்குவார் அவரிடம் சோர்ஸ் கோடு உள்ளது நீங்கள் பயன்பாட்டைப் வைத்திருக்கிறீர்கள் அல்லது பயன்படுத்துகிறீர்கள் அவ்வளவுதான் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது உங்களுடைய வேலைக்கு அது ஒரு கடுமையான பிரச்சனையாக இருக்கும் ஏனென்றால் பராமரிப்பை நீங்கள் எளிதாக செய்ய முடியாது ஏனென்றால் சோர்ஸ் கோடானது சப்ளையர் இடம் இருப்பதால் இதேபோன்று உதாரணமாக சூழல் அங்கு உபகரணங்கள் நிறுவப்பட வேண்டிய சூழல் என்ன மின்சாரம் வழங்கல் காப்புப் பிரதி வசதி போன்ற தளத் தயாரிப்பின் பல்வேறு அம்சங்களுக்கு யார் பொறுப்பு இது தெளிவாகக் குறிப்பிடப்பட வேண்டிய பொறுப்பு ஆகும் இதேபோல் வாடிக்கையாளர் கடமைகள் தகவல்களை வழங்குவதில் உள்ள அணுகுமுறைகளை வழங்குவது மற்றும் இடைநிலை முடிவுகளுக்கு ஒப்புதல் அளித்தல் எனவே வாடிக்கையாளர் கடமைகள் என்ன என்பது ஒப்பந்தங்களில் சரியாக குறிப்பிடப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் நடைமுறைகள் அதாவது பொருட்களின் நடைமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழங்கப்பட்ட சிஸ்டங்களுக்கு மட்டுமே அதாவது பயனாளர் ஏற்றுக்கொள்ளும் சோதனைக்குப் பிறகுதான் எனவே நீங்கள் பயனாளர் ஏற்றுக்கொள்ளும் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவே பயனாளர் ஏற்றுக்கொள்ளும் சோதனை இருக்கும் போதுஅதை யார் செய்வார்கள் அந்த விஷயங்கள் அனைத்தும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் அந்த விஷயங்கள் அனைத்தும் ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி வாடிக்கையாளர் சோதனைகளை சரியாக நடத்த வேண்டிய நேரம் போன்ற விவரங்களைக் குறிப்பிட்டு இருக்க வேண்டும் எனவே ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி வாடிக்கையாளருக்கு சோதனையை நடத்துவதற்கான நேரம் அவர்கள் சார்ந்திருக்கும் ஏற்றுக்கொள்ளல் சோதனை மற்றும் சோதனையில் கையொப்பமிடுவதற்கான நடைமுறை ஆகியவற்றைக் கொண்டு வழங்கப்படுகிறது போன்றவற்றையும் கொடுத்திருக்க வேண்டும் நடைமுறை சோதனை முடிந்தபின் கையெழுத்திடுவதற்கு போன்ற எல்லா விஷயங்களும் தெளிவாக ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் இதேபோல் என்ன தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் தயாரிப்பு ISO தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது தயாரிப்பு உலக வர்த்தக அமைப்பின் தரநிலை அதுவும் ஒப்பந்தங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் பின்னர் ப்ராஜெக்ட் மற்றும் தர மேலாண்மை ப்ராஜெக்டின் நிர்வாகத்திற்கான ஏற்பாடுகள் சரி என்று ஒப்புக் கொள்ளப்பட வேண்டும் ப்ராஜக்டை நிர்வகிப்பதற்கான ஏற்பாடுகளை வாடிக்கையாளர் மற்றும் சப்ளையர் ஒப்புக் கொள்ள வேண்டும் இதில் அடிக்கடி மற்றும் முன்னேற்ற கூட்டங்களின் தன்மை மற்றும் முன்னேற்றங்கள் இன் தகவல்கள் போன்றவை பயனாளருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இவை அனைத்தும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அங்கு மற்றும் செயல்களுக்கான கால அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த அட்டவணை ஆனது ப்ராஜெக்டின் முக்கிய பாகங்கள் எப்போது முடிக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய தகவலை கொடுக்கும் பல்வேறு மைல்கற்கள் ஆன எப்போது நீங்கள் அடைவீர்கள் என்பது அதில் தெளிவாக அந்த கால அட்டவணையில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அது தெளிவற்றதாக இருக்கக்கூடாது அது ஒரு முழுமையான கால அட்டவணை பல்வேறு விதமான செல்களை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி முடிப்பதற்கு பின்னர் விலை மற்றும் கட்டணம் செலுத்தும் முறை வெளிப்படையாக விலை உங்கள் ஒப்பந்தத்தில் உள்ள மிக முக்கியமான பொருளாகும் எனவே பணம் செலுத்த வேண்டியது எவ்வாறு என்பது பற்றி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் கட்டணம் மாதந்தோறும் செய்யப்படுமா அல்லது கட்டணம் செலுத்தப்படுவது என்பது காலாண்டு அல்லது அரை ஆண்டு அல்லது ஒரு ஆண்டு அல்லது சில மைல்கல்லை எட்டும்போது செலுத்தப்படுமா என்பதை குறிப்பிட்டிருக்க வேண்டும் அவர்கள் வழங்கிய சில வழங்கல்களை பொருத்து பின்னர் நாங்கள் கட்டணம் செலுத்துவோம் அல்லது அதிகரிப்பின் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டுமா என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் கட்டணம் என்பது சில பணிகள் முடிந்தவுடன் கொடுக்கக் கூடியதாக இருக்கலாம் உதாரணமாக பணி A முடிந்ததும் சில குறிப்பிட்ட பணிகள் முடிந்ததும் 10 சதவீத பணத்தை வெளியிட முடியும் பின்னர் பணி B முடிந்ததும் இது போன்ற 20 சதவிகிதத்தை வெளியிட முடியும் எனவே சில குறிப்பிட்ட பணி அல்லது நிகழ்வுகளை முடிப்பதற்கும் பணம் செலுத்தப்படலாம் ஒப்பந்த நிர்வாகத்தைப் பற்றி விரைவாகப் பார்ப்போம் எனவே ஒப்பந்தத்தின் சில விதிமுறைகள் ஒரு ஒப்பந்தத்தின் நிர்வாகத்துடன் தொடர்புடையது எனவே ஒப்பந்தத்தின் சில விதிமுறைகள் ஒப்பந்தத்தின் நிர்வாகத்துடன் தொடர்புடையது எடுத்துக்காட்டாக முன்னேற்ற அறிக்கையில் நீங்கள் எவ்வளவு வேகமாக அதாவது அடிக்கடி நீங்கள் முன்னேற்றத்தை அறிக்கை அளிக்க முடியும் அதை தெளிவாகக் குறிப்பிட வேண்டும் சில முடிவு புள்ளிகள் இவற்றில் சில இருக்கலாம் நீங்கள் அதை முடிவு புள்ளிகள் அதாவது சில மைல்கற்களாக இருக்கலாம் இது ஒப்பந்தக்காரருக்கு வெளியிடப்படும் கட்டணத்தோடு இந்த மைல்கற்களை இணைத்து கொடுக்கலாம் சோதனை முடிந்தபின் 50 சதவிகிதம் வெளியிட முடியும் என்று கூறலாம் பின்னர் நிறுவுவது முடிந்தபின் இதுபோன்று மேலும் 25 சதவிகிதம் வெளியிடப்படலாம் எனவே முடிவு புள்ளிகள் அல்லது மைல்கற்கள் என்பது ஒப்பந்தக்காரருக்கு வெளியிடப்படும் கட்டணத்தோடு இணைக்கப்பட வேண்டியது என்று நாம் கூறலாம் எனவே ஒப்பந்தத்தின் மாறுபாடுகள் என்பது எவ்வாறு தேவைகளில் உள்ள மாற்றங்கள் கையாளப்படுகின்றனஎன்பதை குறிப்பதாகும் எனவே இவைதான் குறிப்பிடப்பட்ட உண்மையான தேவைகள் சில நாட்களுக்குப் பிறகு தேவைகளில் சில மாற்றங்கள் செய்யப்படுகின்றன எனவே தேவைகளுக்கான இந்த மாற்றங்கள் எவ்வாறு சப்ளையருக்கு கொடுக்கப்படுகின்றன என்பதைக் குறிப்பிட்டிருக்க வேண்டும் எனவே இது ஒப்பந்த நிர்வாகத்தின் ஒரு பகுதியாகும் இதேபோல் ஏற்றுக்கொள்ளும் அளவுகோல்கள் என்னவாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல் பயனாளர் ஏற்றுக்கொள்ளும் சோதனைக்கு செல்ல வேண்டும் அது வெற்றிகரமாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையெனில் நீங்கள் நிராகரிக்கலாம் எனவே ஏற்றுக்கொள்ளும் அளவுகோல்கள் என்ன என்பதையும் தெளிவாகக் குறிப்பிட வேண்டும் பின்வருவனவற்றை எவ்வாறு மதிப்பீடு செய்வது ஏற்கனவே உள்ள தொகுதியின் பயன்பாட்டினை என்றால் என்ன ஒரு தொகுதி இங்கு சரி செய்யப்படுகிறது ஏற்கனவே உள்ள தொகுதியின் பயன்பாட்டினை என்றால் என்ன இதேபோன்று ஒரு பயன்பாட்டினை இன்னும் உருவாக்கப்படாத பயன்பாட்டிற்கு என்பது இதுவே முதல் பயன்பாடு ஏற்கனவே உள்ளதாக இருக்ககூடியவை என்றாள் பயன்பாட்டினை என்றால் என்ன இதேபோன்று இனிமே தான் ஒரு பயன்பாடு உருவாக்கப்பட உள்ளது எனில் அதனுடைய பயன்பாட்டினை என்றால் என்ன ஒரு ஹார்டுவேர் பராமரிப்பதற்கான செலவு இந்த சாஃப்ட்வேர் தனியாக இயங்காது அதற்கு அது சில ஹார்டுவேருக்கு கோரிக்கை விடுக்கிறது எனவே அந்த ஹார்டுவேரை பராமரிப்பதற்கான செலவு என்பது என்ன இதுபோன்றே ஒரு சாஃப்ட்வேரின் ஆதரவு ஒரு கோரிக்கைக்கு பதில் அளிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்ளும் எனவே நீங்கள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் சப்ளையர் தெரிவிக்கிறார்கள் அந்த சாஃப்ட்வேரை யார் உங்களுக்கு கொடுத்தார் என்று மேலும் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கவேண்டியுள்ளது அந்த சாஃப்ட்வேர் எவ்வளவு நேரம் எடுத்துக் கொள்கிறது போன்ற விஷயங்களை தெரிவிக்க வேண்டும் சேவை என்றால் என்ன அல்லது ஆதரவு எனவே நேரம் என்பது மிக முக்கியமானது இதேபோன்று பயிற்சிஅதாவது நீங்கள் வாங்கிய புது சாஃப்ட்வேரை இறுதி பயனாளர்கள் எவ்வாறு இயக்குவது என்று தெரியவில்லை எனவே அவர்களுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது எனவே பயிற்சி என்பது உங்கள் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அவர்கள் இலவசமாக பயிற்சியை பயனாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் கட்டணம் அவர்கள் கட்டணம் வசூலிக்கலாம் என்பது அவருடைய முன்மொழிதலில் இருக்கலாம் ஆனால் பயிற்சி என்பது இலவசமாக கொடுக்கப்பட வேண்டியது நீங்கள் உங்கள் பயனாளர்களை உங்கள் சாஃப்ட்வேரை எவ்வாறு உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுக்கிறீர்கள் எனவே இவையெல்லாம் மதிப்பிடப்பட வேண்டும் சில ஒப்பந்தங்களை பார்க்கும் போது அல்லது மதிப்பிடும் போது ஒப்பந்தங்களில் வாடிக்கையாளர் சப்ளையர் உறவு எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிட்டிருக்க வேண்டும் இது குறித்த ஒப்பந்தங்கள் மிகவும் முக்கியமானவை ஒப்பந்தங்கள் வாடிக்கையாளர் மற்றும் விநியோக உறவுகளுக்கிடையேயான உறவு என்னவாக இருக்க வேண்டும் அது எவ்வாறு நிர்வகிக்கப்படும் என்பனவற்றை ஒப்பந்தங்களில் உள்ளடக்கியிருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக முடிவு புள்ளிகள் அல்லது மைல்கற்கள் மற்றும் முடிவு புள்ளிகள் என்னவாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் கட்டணம் எங்கு வெளியிடப்படும் சில தரமான மதிப்புரைகள் சாஃப்ட்வேரின் தரம் என்னவாக இருக்க வேண்டும் அல்லது அங்குள்ள இடைநிலை தயாரிப்புகள் இவற்றைக் கொண்டு இருக்க வேண்டும் தேவைகள் மாறும்போது சப்ளையர் கொடுத்தது எவ்வாறு இருக்க வேண்டும் ஏனெனில் அது நிறுவன மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் எனவே ஒவ்வொரு மாற்றத்திற்கும் பணம் என்றால் அதாவது அது மிகவும் கடினம் என்று அவர்கள் கூறுவார்கள் எனவே சிறிய மாற்றங்களைஅவர்கள் அதை இலவசமாக செய்ய வேண்டும் சில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் எவ்வாறு விலையை வசூலிக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட வேண்டும் எனவே அதுவும் ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் எனவே இன்று ஒப்பந்தத்தில் வெவ்வேறு நிலைகளைப் பற்றி விவாதித்தோம் ஒரு ஒப்பந்தத்தின் பொதுவான விதிமுறைகள் ஒப்பந்தங்களின் சரிபார்ப்பு பட்டியல் பற்றி விவாதித்தோம் ஒப்பந்தத்தின் நிர்வாகத்துடன் தொடர்புடைய சில விதிமுறைகளையும் நாம் விளக்கியுள்ளோம் எனவே இவை நாம் எடுத்த குறிப்புகள்